ஒரு ஸ்டீரியோ அமைப்பின் தொடர்புடைய ஜோடி புள்ளிகளின் தொகுப்பிலிருந்து கட்டமைப்பை மீட்டெடுப்பது பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் அதைக் கணக்கிடுவதற்கு வெவ்வேறு அணுகுமுறைகள் எவ்வாறு உள்ளன என்பதை நாங்கள் விவாதித்தோம் ஒரு காட்சி புள்ளியைக் கணக்கிடுவது ஒரு ஜோடி தொடர்புடைய புள்ளியைக் கொடுக்கும் எனவே இந்த செயல்முறையை விளக்குவதற்கு காட்சி புள்ளியைக் கணக்கிடுவதில் ஒரு சிக்கலைப் பற்றி விவாதிப்போம் எனவே இடது மற்றும் வலது கேமராக்களுக்கு இரண்டு கேமரா மேட்ரிக்ஸ்கள் P மற்றும் P' உள்ளன என்பதை இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டைக் கவனியுங்கள் ஒரு காட்சி புள்ளியின் படங்கள் சொல்ல 0 3 5 மற்றும் 23 13 இல் உருவாகின்றன எனவே காட்சி புள்ளியின் 3D ஆயங்களை நாம் கணக்கிட வேண்டும் P மற்றும் P' ஆகிய இரண்டு கேமராக்களின் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸையும் இங்கே காணலாம் எனவே தீர்வு பற்றி விவாதிப்போம் எனவே காட்சி புள்ளியைப் பெறுவதற்கு இதை எவ்வாறு கணக்கிடப் போகிறோம் என்பதைக் கருத்தில் கொள்வோம் எனவே உங்களிடம் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் P மற்றும் P' உள்ளன 𝑃 𝑀|𝑚 𝑃′ 𝑀′|𝑚′ மேலும் x மற்றும் x' என இரண்டு ஜோடி தொடர்புடைய புள்ளிகளைக் காட்டியுள்ளோம் எனவே முக்கோணத்தின் வடிவியல் அணுகுமுறையைப் பயன்படுத்துவோம் அதாவது இந்த இரண்டு கேமராக்களுக்கான கதிர்களை மீண்டும் ப்ரொஜெக்ஷன் கதிர்களை உருவாக்கி அதன் குறுக்குவெட்டைக் கணக்கிட முயற்சிப்போம் இரைச்சல் கவனிப்பின் காரணமாக இந்த குறுக்குவெட்டை நீங்கள் சரியாகப் பெற மாட்டீர்கள் அவை குறுக்கிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நீங்கள் சரியான குறுக்குவெட்டு பெற மாட்டீர்கள் எனவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் வெட்டும் புள்ளியை மிக நெருக்கமான மதிப்பீட்டைக் கண்டறியவும் எனவே நீங்கள் இரு வரிகளுக்கும் செங்குத்தாக ஒரு பகுதியைக் கருத்தில் கொண்டு அதற்கான தீர்வாக இருந்த மையப்பகுதியைப் பெற வேண்டும் எனவே இந்த கணக்கீடு எவ்வாறு தொடர்கிறது என்று பார்ப்போம் எனவே C என்பது முதல் கேமராவின் மையம் C' இரண்டாவது கேமராவின் மையம் மற்றும் ப்ரொஜெக்ஷன் கதிரின் திசை கொசைனை நாம் கணக்கிடலாம் பட புள்ளி x கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் இரண்டாவது கேமராவின் ப்ரொஜெக்ஷன் கதிரின் திசை கொசைன் பட புள்ளி x' கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதுதான் எனவே M 1m அது மைய C ஆக இருக்கும் பின்னர் -M' 1m' இது இரண்டாவது கேமராவின் மையமாக இருக்கும் M 1x என்பது முதல் கேமராவின் ப்ரொஜெக்ஷன் கதிரின் திசை கொசைன் மற்றும் M' 1x' என்பது இரண்டாவது கேமராவின் திசை கொசைன் ஆகும் எனவே இந்த கணக்கீடுகளின் மூலம் நேர் கோடுகளின் முப்பரிமாண கட்டுமானங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏனெனில் நேர் கோடு வழியாக செல்லும் புள்ளிகள் மற்றும் அதன் திசை கோசைன்கள் இப்போது செங்குத்தாக உள்ள பகுதியையும் அதன் சந்திப்பு புள்ளியையும் தீர்க்க முப்பரிமாண ஒருங்கிணைப்பு வடிவவியலைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே தீர்வு உள்ளது எனவே இந்த செங்குத்து பிரிவின் ஒரு பண்பு அதன் திசை கொசைன் dx மற்றும் dx' இன் குறுக்கு பெருக்கல் மூலம் பெறப்பட வேண்டும் ஏனெனில் அது செங்குத்தாக உள்ளது நான் கருதினால் பட புள்ளி x மற்றும் C வழியாக செல்லும் திட்டக் கதிரில் கிடக்கும் ஒரு புள்ளி C பிளஸ் s d x எனவே சில s ஆனது அந்த நேர் கோட்டின் அளவுருவை குறிப்பதாகும் எந்த புள்ளியும் இருக்கலாம் ஒரு s மாறுபடும் என்றால் s எந்தவொரு நேர்மறையான மதிப்பும் ஆகவும் இருக்கலாம் இதேபோல் C பிரைம் பிளஸ் t d x பிரைம் மற்றொரு புள்ளி ஆகவே எந்தெந்த s மற்றும் t ஆகியவை இந்த தடையை பூர்த்திசெய்யும் என்பதை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் s மற்றும் t இன் இந்த மதிப்புகளால் கொடுக்கப்பட்ட அந்த இரண்டு புள்ளிகளிலும் சேரும் வரி எனக்கு இரண்டு கதிர்களின் செங்குத்து திசைகளையும் தரும் அதனால் நாங்கள் மொழிபெயர்க்கிறோம் எனவே இது செங்குத்தாக உள்ளது பின்னர் இந்த தடையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் 𝐶 −𝑀−1𝑚 𝐶′ −𝑀′−1𝑚′ 𝑑𝑥 𝑀−1𝑥 𝑑𝑥′ 𝑀′−1𝑥′ 𝑑𝑖𝑟𝑒𝑐𝑡𝑖𝑜𝑛 𝑐𝑜𝑠𝑖𝑛𝑒 𝑑𝑥𝑋𝑑𝑥′ எனவே இவை நாம் விவாதித்த கணக்கீட்டு படிகள் மற்றும் அந்த முடிவுகளின் சுருக்கம் ஆகும் நாங்கள் முதல் மையங்களை கணக்கிட்டுள்ளதை நீங்கள் காண முடியும் என்பதால் இந்த உறவுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இது வழங்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட உண்மைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் திசை கோசைன்களை முடித்துவிட்டீர்கள் இந்த இரண்டு கதிர்களுக்கும் செங்குத்தாக இருக்கும் செங்குத்து பிரிவின் திசை இதுவே ஆகும் இங்கே வரி உருவாகும் தடையைப் பயன்படுத்துவதன் மூலம் s மற்றும் t ஆகியவற்றைத் தீர்க்க முயற்சிக்கிறோம் எனவே கோடு இந்த பகுதியை உருவாக்குகிறது இது dx மற்றும் dy' ஆகிய இரு திசைகளுக்கும் செங்குத்தாக இருக்கும் எனவே நீங்கள் உண்மையில் இரண்டு சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் எனவே dx 0 32 0 47 0 69 திசையின் கொசைனை நீங்கள் கவனித்தால் இந்த ஸ்லைடில் நீங்கள் ௦ க்கு சமமாக இருக்க வேண்டிய இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டுடன் அந்த திசையின் டாட் பெருக்கல் எடுத்துள்ளதைக் காணலாம் இதேபோல் dx' இன் திசை கோசைனில் இருந்து இது இந்த திசையில் ஆர்த்தோகனலாக இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு திசையன்களுக்கு இடையிலான டாட் பெருக்கல் ௦ க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது எனக்கு இரண்டு சமன்பாடுகளை அளிக்கிறது இது s மற்றும் t அடிப்படையில் ஒரு லீனியர் சமன்பாடுகள் எனவே நீங்கள் தீர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் s மற்றும் t மற்றும் புள்ளியைப் பெறலாம் எனவே இந்த சிக்கலை நாம் எவ்வாறு தீர்க்க முடியும் மற்றும் கட்டமைப்பைப் பெறலாம் லைன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனின் மற்ற சிக்கலைக் கருத்தில் கொள்வோம் எனவே இங்கே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை நீங்கள் கருதுகிறீர்கள் அங்கு உங்களுக்கு ஒரு நேர் கோடு L வழங்கப்பட்டுள்ளது மேலும் அதன் இரண்டு படங்களையும் நீங்கள் பெறலாம் அவை முதல் பட தளத்திலும் இரண்டாவது பட தளத்திலும் மீண்டும் நேர் கோடுகளாக இருக்கும் தற்செயலாக ஒரு எபிபோலார் கோடுகள் அதனுடன் தொடர்புடைய எபிபோலார் கோடுகளும் இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது முதல் பட தளத்தில் 3 பரிமாண கோட்டின் படம் இதேபோல் இரண்டாவது பட தளத்தில் அதே வரியின் படம் இரண்டும் L மற்றும் L' ஆகியவற்றால் வழங்கப்படுகின்றன எனவே இந்த வரியைக் மற்றும் இந்த ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் P கொடுத்ததை நாம் இங்கே என்ன செய்ய முடியும் இந்த தளத்தின் சமன்பாடு PTl என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இது இந்த தளத்தின் சமன்பாடு 𝜋 𝑃𝑇𝑙 𝜋′ 𝑃′𝑇𝑙′ 𝜋 𝐿 𝜋′ இதேபோல் இந்த தளத்தின் சமன்பாடு 𝑃′𝑇𝑙′ ஆகும் எனவே இப்போது உங்களிடம் இந்த இரண்டு தளங்களும் உள்ளன ஒன்று 𝜋 என்று சொல்லுங்கள் இன்னொன்று 𝜋′ என்று சொல்லுங்கள் எனவே இரண்டு தளங்கள் வெட்டும் போது அவை ஒரு கோட்டை உருவாக்குகின்றன அதற்கான தீர்வு ஒரு முப்பரிமாண கோடு உள்ளது மேலும் இந்த குறுக்குவெட்டைக் கணக்கிட்டால் நீங்கள் பெறுவீர்கள் எனவே இதைத்தான் நான் குறிப்பிட்டேன் எனவே இறுதியாக உங்கள் தீர்வு இந்த வடிவத்தில் உள்ளது எனவே இது முப்பரிமாண கோட்டைக் குறிக்கும் ஒரு வசதியான வழியாகும் இப்போது ஒரு ஸ்டீரியோ அமைப்பின் மிக முக்கியமான பண்பை பற்றி விவாதிப்போம் இது ஸ்டீரியோ அமைப்பின் முக்கியமான அம்சமாகும் ஒரு ஸ்டீரியோ வடிவியலில் அவை இருக்கும் பட புள்ளிகளுக்கிடையேயான ப்ரொஜெக்ட்டிவ் ட்ரான்ஸ்பர்மேஷன் எவ்வாறு உள்ளன என்பதை நீங்கள் காட்டலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட தளத்தில் காட்சி புள்ளிகள் அமைந்திருக்கும் தொடர்புடைய புள்ளிகளின் ஜோடிகளில் ஹோமோகிராபி அல்லது ப்ரொஜெக்ட்டிவ் ட்ரான்ஸ்பர்மேஷன் நிறுவப்பட்டுள்ளது எனவே இந்த வகையான ஹோமோகிராஃபியை ஒரு தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராபி என்று அழைக்கிறோம் எனவே இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட காட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மீண்டும் இரண்டு கேமராக்கள் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் P மற்றும் P' ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே P ஆனது I | 0 ஆல் வழங்கப்படுகிறது இது முதல் கேமராவிற்கான ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் மற்றும் P' இந்த பிரதிநிதித்துவத்தில் A | a ஐ கொண்டுள்ளது எங்களிடம் ஒரு தளம் உள்ளது இது இந்த இயற்கணித பிரதிநிதித்துவத்தால் வழங்கப்படுகிறது ஏனெனில் இது ஒரு தளத்தின் சமன்பாடு என்பதை நீங்கள் காணலாம் எனவே முப்பரிமாண ப்ரொஜெக்ட்டிவ் இடத்தின் ஒரேவிதமான ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஒரு தளத்தின் பிரதிநிதித்துவ மாகும் எனவே இது 3 வெக்டர் ஆகும் இது தளத்தின் கோசைன்களை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் உங்கள் அளவு மதிப்பு 1 ஆக வைக்கப்படுகிறது v ஒரு நெடுவரிசை வெக்டர் என வழங்கப்பட்டால் தளத்தின் சமன்பாடு அந்த தளத்தில் ஒரு புள்ளியைக் கவனியுங்கள் இது இங்கே x pi மற்றும் அதனுடன் தொடர்புடைய பட புள்ளிகள் x மற்றும் x பிரைம் ஆகியவற்றைக் கொடுக்கிறது எனவே இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில் ஒரு ஹோமோகிராபி இருப்பதை நாம் காட்டலாம் எனவே நீங்கள் இன்னொரு புள்ளியை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் நீங்கள் சொல்லும் படங்களை இது y என்று சொல்லலாம் இது y பிரைம் என்று சொல்லலாம் எனவே இது தொடர்புடைய புள்ளி ஆக இருப்பதால் Hx எனக்கு x பிரைமையும் Hy எனக்கு y பிரைமையும் கொடுக்கும் ஹோமோகிராபி H உள்ளது இந்த ஹோமோகிராஃபி தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராபி என்று அழைக்கப்படுகிறது இந்த விஷயங்களை நாம் காட்ட முடியும் எனவே வழித்தோன்றல்களை சரிபார்த்து இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை சுத்தம் செய்வோம் எனவே அதை நாம் காணலாம் ஒரு தளத்தில் உள்ள புள்ளிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பட புள்ளிகள் ஒற்றை விஸ் அயன் கேமராவிலும் அவை ஹோமோகிராஃபி மூலம் தொடர்புடையவை என்பதையும் நாங்கள் முன்பே விவாதித்தோம் ஏனெனில் ஒரு தளத்தில் உள்ள புள்ளிகளை மூன்று வெக்டர் மூலம் இரண்டு இண்டிபெண்டண்ட் அளவுருக்களை குறிக்கலாம் மற்றும் அவை ஒரு ஹோமோகிராஃபி மூலம் தொடர்புடையவை ஹோமோகிராபி H 1 pi என்று கருதுங்கள் இதேபோல் நீங்கள் ஒரு ஹோமோகிராபி H 2 pi ஐ வைத்திருக்கலாம் எனவே அங்கிருந்து இந்த H 2 pi ஆல் வழங்கப்பட்ட ஒரு ஹோமோகிராஃபி பெறலாம் அதாவது H 1 pi இன்வெர்ஸ் ஆகும் இந்த தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபி இந்த ஹோமோகிராஃபியைத் தூண்டும் தளத்தின் அளவுருக்கள் மற்றும் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் அளவுருக்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடையது எனவே இங்கே நாம் காட்டியுள்ளோம் இது எவ்வாறு தொடர்புடையது என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் காட்டியுள்ளோம் அடிப்படை கோட்பாடு என்னவென்றால் இந்த ஹோமோகிராபி இதன் மூலம் வழங்கப்படுகிறது அதாவது தூண்டப்படும் தளமானது இந்த வடிவத்தில் வெளிப்படுத்தப்படலாம் அங்கு A என்பது இரண்டாவது கேமரா அல்லது P பிரைமின் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் 3 கிராஸ் 3 துணை மேட்ரிக்ஸ் ஆகும் இந்த வெக்டர் சிறிய a வானது நான்காவது நெடுவரிசை வெக்டர் இந்த ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் நான்காவது நெடுவரிசை வெக்டர் மற்றும் v உங்களுக்குத் தெரியும் இது தளம் பை pi இயல்பான திசை விகிதங்கள் ஆகும் எனவே இது இங்கே எவ்வாறு தொடர்பானது என்பதை காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த ஆதாரத்தின் சுருக்கத்தை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதால் உங்களுக்கு தருகிறேன் இப்போது x பிரைம் ஆனது காட்சி புள்ளியின் உருவமான x பிரதமத்தை இந்த P பிரைம் x வழங்குவதை நீங்கள் காணலாம் எனவே இதை இந்த வடிவத்தில் வெளிப்படுத்தப்படலாம் எனவே இப்போது இந்த கதிரின் எந்த புள்ளியையும் x rho என்று கருதலாம் ஹோமோஜெனியஸ் ஒருங்கிணைப்பு அமைப்பில் அளவிலான காரணி உங்களுக்குத் தெரிந்த புள்ளிகளையும் முப்பரிமாண இடத்தின் உண்மையான இடத்தைப் பற்றிய விளக்கங்களையும் உங்களுக்கு வழங்குகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பட புள்ளி x ஐ இணைக்கும் அந்த ப்ரொஜெக்டட் கதிரின் எந்த புள்ளியாகவும் இருக்க வேண்டும் rho ஆனது 1 க்கு சமம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்களிடம் பட புள்ளி உள்ளது எனவே rho 1 ஆக இருக்கும்போது இது இந்த வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறது மற்றும் முடிவிலியில் இருக்கும்போது இது x 0 என்ற வடிவத்தில் குறிப்பிடப்படும் ஆகவே இந்த மதிப்பை நீங்கள் சரியாகப் பெறுகிறீர்கள் தளத்தில் உள்ள புள்ளி அதன் கட்டுப்பாட்டு உறவுகளை கருத்தில் கொண்டு தீர்மானிக்க முடியும் எனவே நான் pi டிரான்ஸ்போஸ் x rho வை எடுத்துக் கொண்டால் இந்த வெக்டர் ௦ க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் rho வின் மதிப்பு மைனஸ் வி v டிரான்ஸ்போஸ் x ஆல் வழங்கப்படுகிறது இப்போது நாம் x பிரைம் வெளிப்பாட்டில் பயன்படுத்துவோம் எனவே x இந்த கேப்பிட்டல் X உடன் தொடர்புடையது இந்த காட்சி புள்ளி ஆனது பட புள்ளி x உடன் தொடர்புடையது மற்றும் தளத்தில் புள்ளி கட்டுப்படுத்தலின் இந்த குறிப்பிட்ட உண்மையைப் பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட தொடர்புடைய அளவியல் காரணி ஆகும் எனவே x மற்றும் அளவியல் காரணி கழித்தல் v ட்ரான்ஸ்போஸ் x ஆகவே நான் அதனுடன் தொடர்புடைய சப்மேட்ரிக்ஸ் பெருக்கலைச் செய்தால் நான் அதை Ax மைனஸ் a v டிரான்ஸ்போஸ் x மற்றும் ah இல்லை என்று பெறுவேன் எனவே இதை இந்த வடிவத்தில் எழுதலாம் எனவே நீங்கள் பார்க்கும்போது x பிரைம் x உடன் தொடர்புடையது இந்த லீனியர் மாற்றத்தால் இது ஒன்றும் இல்லை ஆனால் நாங்கள் அதை ஒரு ப்ரொஜெக்ட்டிவ் ட்ரான்ஸ்பார்மேஷன் என்று அழைக்கிறோம் இது ஹோமோகிராபி H எனவே இதை இந்த வழியில் நீங்கள் பெறுவீர்கள் இது நேரடி உறவுகள் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட உண்மையைப் பயன்படுத்தி இரண்டு ஸ்டீரியோ படங்களுக்கிடையில் ஒரு மாற்றம் H என்பது தளத்தால் தூண்டப்பட்ட ஹோமோகிராபி என்று சொல்லலாம் அடிப்படை மேட்ரிக்ஸை இந்த வடிவத்தில் டீகம்போஸ் செய்ய முடியும் என்று நீங்கள் வேறு வழியில் சொல்ல முடிந்தால் e பிரைம் e பிரைம் கிராஸ் H e பிரைம் என்பது ஒரு எபிபோலார் தளம் எபிபோல் எபிபோல்கள் வலது எபிபோல்கள் ஒரு செயல்பாட்டு மேட்ரிக்ஸ் செயல்பாடான மேட்ரிக்ஸுடன் வலது எபிபோலின் குறுக்கு பெருக்கல் ஆகும் என்பது உங்களுக்குத் தெரியும் அடிப்படையில் இந்த e பிரைம் க்ராஸ் என்பது ஒரு மேட்ரிக்ஸ் சமமான மேட்ரிக்ஸ் ஆகும் இது அந்த செயல்பாட்டைக் குறிக்கிறது அதனால் நாங்கள் உங்களுக்கு F கொடுக்க முடியும் எங்களிடம் உள்ளது முன்னர் இந்த ஹோமோ கிராஃபி இது எந்தவொரு ஹோமோகிராஃபியாகவும் இருக்கலாம் அதுதான் இங்கு குறிப்பிடப்படுகிறது முன்பு நாம் முடிவிலி தளத்தில் ஹோமோகிராஃபி மட்டுமே எடுத்துள்ளோம் எனவே நான் இந்த e பிரைம் க்ராஸ் H வடிவத்தில் F ஐ டீகம்போஸ் செய்தாலும் e பிரைம் கிராஸ் H வடிவத்தில் F ஐ டீகம்போஸ் செய்தாலும் P மற்றும் P பிரைம் பெறலாம் இவற்றை இந்த வடிவத்தில் வெளிப்படுத்தப்படலாம் இது ஒரு ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் குழுமத்தில் இதுவும் இதுபோன்ற ஒரு விருப்பமாக இருக்கலாம் ஆகவே உங்களிடம் இரண்டு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் இருந்தால் இது I 0 மற்றும் P பிரைமின் நியமன வடிவத்தில் உள்ளது இது இந்த வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ஒரு தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபி H என்பதைக் காணலாம் பின்னர் தளத்தை மீட்டெடுக்க முடியும் இந்த சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் ஹோமோகிராபி ah என்று நமக்குத் தெரியும் முந்தைய வழக்கில் ஹோமோகிராபி ஒரு A மைனஸ் a v டிரான்ஸ்போஸ் மூலம் வழங்கப்படுவதைக் கண்டோம் ஆனால் இயற்கையாகவே இந்த சமத்துவத்தை நாம் நிறுவ முடியாது சரியான சமத்துவத்தை தீர்மானிக்க முடியும் இந்த சமத்துவம் எந்த அளவில் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கும்போது வைக்கலாம் எனவே அதனால்தான் இந்த சமன்பாட்டை இந்த வடிவத்தில் எழுத வேண்டும் எனவே இங்கே தெரியாதவை என்ன அங்கு நீங்கள் அறியப்படாத k மற்றும் அறியப்படாத v எனவே நீங்கள் ஒரு லீனியர் சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் அனால் அவை அங்கு இல்லை அங்கு H ம் இல்லை 8 உறுப்புகள் உள்ளன 8 இண்டிபெண்டெண்ட் கூறுகள் இண்டிபெண்டெண்ட் அளவுருக்கள் உள்ளன எனவே நீங்கள் அறியப்படாத k மற்றும் v க்கான லீனியர் சமன்பாடுகளைப் பெறலாம் மேலும் இந்த ஹோமோகிராஃபி பயன்படுத்தி நீங்கள் தீர்க்க முடியும் எனவே தளத்தின் சமன்பாட்டை நீங்கள் எவ்வாறு பெற முடியும் இந்த தளம் ஹோமோகிராஃபியைத் தூண்டிய ஸ்டீரிவடிவியலின் மற்றொரு அம்சம் அல்லது அது ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸுடன் பொருந்துமா இல்லையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் கவனித்ததைப் போல அடிப்படை மேட்ரிக்ஸின் அடிப்படை பொருந்தக்கூடிய தன்மை எவ்வாறு ஒரு ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸை இணைப்பதன் மூலம் சோதிக்கும் என்பதை நாங்கள் விவாதித்தோம் இது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் பண்பு இருக்கிறதா என்பதை P பிரைம் டிரான்ஸ்போஸ் F P வளைவு சமச்சீராக இருக்க வேண்டும் இதேபோல் இங்கே நீங்கள் H டிரான்ஸ்போஸ் F வளைவு சமச்சீராக இருக்க வேண்டும் என்பதைக் காணலாம் எனவே சுவாரஸ்யமான ஒன்று இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இது வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸின் அம்சங்களில் ஒன்றாகும் ஏனெனில் அந்த மேட்ரிக்ஸின் ட்ரான்ஸ்போஸ் ஆனது மேட்ரிக்ஸின் மறுப்பு ஆகும் எனவே நாங்கள் ட்ரான்ஸ்போஸை சேர்த்தால் நீங்கள் 0 ஐப் பெற வேண்டும் எனவே இந்த வடிவத்தில் இதைக் காட்டலாம் இது x பிரைம் ட்ரான்ஸ்போஸ் F x 0 க்கு சமமாகவும் மற்றும் x பிரைம் H x என்பதற்கு சான்றாகும் எனவே இது H x பிரைம் ட்ரான்ஸ்போஸ் F x ஆனது 0 க்கு சமம் இது உண்மை மீண்டும் இது ஒவ்வொரு x க்கும் பொருந்தும் ஏனென்றால் இவை அனைத்தும் ஒரே பட புள்ளிகளாக இருப்பதைக் காண்க எனவே இது ஒவ்வொரு x க்கும் பொருந்தும் எனவே H ட்ரான்ஸ்போஸ் F என்பது ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸின் பண்பிலிருந்து ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் எனவே ஸ்டீரியோ வடிவியலின் சில உண்மைகள் இவை நீங்கள் ஒரு முறை தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபி வைத்திருந்தால் அதாவது இந்த விஷயத்தில் தொடர்புடைய ஜோடி புள்ளிகள் அவை அனைத்தும் ஒரு தளத்தின் காட்சி புள்ளிகளிலிருந்து உருவாகின்றன எனவே அந்த வடிவத்தால் விளக்கப்படுகிறது நீங்கள் கருதுவதைப் பாருங்கள் ஒரு தளம் நீங்கள் கருதும் எந்த தளமும் அடிப்படைக் கோட்டுக்கு இணையாக இல்லாவிட்டால் அந்த தளத்திலும் அந்த தளத்தைப் பொறுத்தவரை ஒரு குறுக்குவெட்டு உள்ளது எனவே மீண்டும் அந்த தளத்திற்கு ஒரு ஹோமோகிராபி H இருந்தால் உங்களுக்குத் தெரிந்தால் எனவே அந்த தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபிக்கு e பிரைமிற்கு சமமாக இருக்க வேண்டும் இதேபோல் எபிபோலர் கோடுகளை குறிப்பிட்டுள்ளோம் ஒரே எபிபோலார் தளத்தில் கிடக்கும் தொடர்புடைய எபிபோலார் கோடுகள் அதே எபிபோலார் தளத்தில் கிடக்கும் எந்தவொரு குறிப்பிட்ட வரியும் அவை தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபியை உருவாக்குகின்றன ஏனென்றால் மீண்டும் அந்த தளத்தில் தூண்டக்கூடிய மற்றும் புள்ளிகள் இருக்கும் தளம் மற்றும் எபிபோலார் தளத்தை பொறுத்தவரை அந்த தளத்தில் எந்தவொரு குறுக்குவெட்டும் இந்த தடையை பூர்த்தி செய்யும் எனவே இதுவும் திருப்தி அளிக்கிறது எந்த ஜோடி எபிபோலார் கோடுகளுக்கும் இது திருப்தி அளிக்கிறது L e பிரைமின் எபிபோலார் வரிசையில் H x உள்ளது மற்றொரு தடையும் உள்ளது இது உங்களிடம் இருந்தால் இங்கேயும் காணலாம் உங்களிடம் சில காட்சி புள்ளி இருந்தால் உங்களுக்கு ஒரு காட்சி புள்ளி இருந்தால் இங்கு ஒரு எபிபோலார் வரி உள்ளது எனவே x F x ஐப் பொறுத்து பெருக்கலைச் செய்வதன் மூலம் தொடர்புடைய புள்ளியின் எபிபோலார் கோட்டைப் பெறலாம் பின்னர் அதாவது x ஐ பெருக்குவதன் மூலம் நான் எபிபோலார் கோட்டைப் பெற முடியும் மேலும் x இல் ஹோமோகிராஃபி மாற்றத்தை நான் செய்தால் இந்த புள்ளியும் இங்கே பொய் சொல்லும் அதாவது நான் H x ட்ரான்ஸ்போஸை எழுத முடியும் F x அது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது இந்த குறிப்பிட்ட கணக்கீட்டின் சாராம்சமாகும் எனவே நாங்கள் கருத்தில் கொள்வோம் சில கட்டுப்பாடுகளின் கீழ் அடிப்படை மேட்ரிக்ஸை மதிப்பிடுவதற்கு இந்த உண்மைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் ஏனெனில் இது கணக்கீடுகளை எளிதாக்கும் 6 புள்ளிகளிலிருந்து அடிப்படை மேட்ரிக்ஸைக் கணக்கிட விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவற்றில் 4 கோப்லானார் எனவே நான் அந்த 4 கோப்லானார் புள்ளிகளைப் பயன்படுத்தலாம் அவர்கள் ஒரு ஹோமோகிராஃபியை நிறுவுகிறார்கள் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே அவற்றுடன் தொடர்புடைய புள்ளிகள் ஹோமோகிராஃபி மற்றும் அதற்கிடையே உறவு உள்ளது எனவே அந்த 4 புள்ளிகளைப் பயன்படுத்தி ஹோமோகிராபி மேட்ரிக்ஸ் H ஐ நாம் கணக்கிடலாம் பின்னர் எபிபோலார் வரிகளை கணக்கிடுவதன் மூலம் எபிபோல்களைக் கண்டுபிடிக்கலாம் அதாவது x 5க்கு அனுசரிக்கப்படும் உண்மையான தொடர்புடைய புள்ளிகளை நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே உங்களிடம் தொடர்புடைய x 5 உள்ளது பின்னர் x 6 ஆனது x 6 பிரைம் உடன் தொடர்புடையது நீங்கள் x 1 ஆனது x 1 பிரைமிலிருந்து x 4 ஆனது x 4 பிரைம் உடன் ஒத்துள்ளது எனவே முதலில் நீங்கள் தங்களுக்குள் பிரைம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபி கணக்கிடுகிறீர்கள் உங்களுக்கு குறைந்தபட்சம் 4 தொடர்புடைய புள்ளிகள் தேவை எனவே இப்போது நான் இந்த ஹோமோகிராஃபி பயன்படுத்தி x 5 ஐ மாற்றினால் அதே புள்ளி எபிபோலார் வரிசையில் f x 5இல் இருக்கும் அல்லது நான் அதைச் சொல்ல வேண்டும் F அறியப்படாததால் எபிபோலார் கோடு உருவாகும் எனவே எபிபோலார் கோடு H x 5 க்ராஸ் x 5 பிரைமால் உருவாகும் எனவே அதுதான் x 5 பிரைமாக காட்டப்பட்டுள்ளது இது தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராபி புள்ளி எனவே அவை ஒரு எபிபோலார் கோட்டை உருவாக்கும் அதே வழியில் மற்ற புள்ளியைப் பயன்படுத்தி நீங்கள் இரண்டாவது எபிபோலார் கோட்டை உருவாக்குகிறீர்கள் எனவே நீங்கள் x 6 பிரைம் பெறுவதைப் பார்க்க மற்றொரு புள்ளிகள் கிடைக்கும் இது x 6 என்று வைத்துக்கொள்வோம் இது x 6 அது வேறு எங்காவது இருக்கலாம் அது இங்கே இல்லை எனவே இந்த புள்ளி இங்கே இருக்கலாம் இது x 6 பிரைம் மற்றும் ஹோமோகிராஃபி மாற்றத்திற்குப் பிறகு சொல்லலாம் இது H x 6 ஆகும் எனவே இது மற்றொரு எபிபோலார் கோட்டையும் உருவாக்கும் எனவே இந்த இரண்டு எபிபோலார் வரி l 1 மற்றும் l 2 அவற்றின் குறுக்குவெட்டு e பிரைமாக இருக்கும் இதிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது எனவே நான் l 1 மற்றும் l 2 இன் குறுக்கு பெருக்களை எடுத்துக் கொண்டால் எனக்கு e பிரைம் கிடைக்கும் எனவே இப்போது அடிப்படை மேட்ரிக்ஸை e பிரைம் கிராஸ் H pi அதாவது அடிப்படை மேட்ரிக்ஸ் என வரையறுக்கலாம் எனவே நீங்கள் அதை கணக்கிடலாம் எனவே 6 புள்ளிகளைப் பயன்படுத்தினால் 6 புள்ளிகளிலிருந்தும் அடிப்படை மேட்ரிக்ஸ் இல்லை நீங்கள் 6 புள்ளிகளைப் பயன்படுத்தி கணக்கிடலாம் நீங்கள் அடிப்படை மேட்ரிக்ஸைக் கணக்கிடலாம் இப்போது இங்கே இன்வெர்ஸில் பிரச்சனை உள்ளது உங்களுக்கு ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸ் மற்றும் 3 புள்ளி பொருத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன பின்னர் நீங்கள் H கணக்கிட வேண்டும் எனவே முதல் முறை நீங்கள் எப்போதுமே அடிப்படை மேட்ரிக்ஸ் செய்யலாம் என்று கூறுகிறது நாங்கள் விவாதித்த முறையைப் பயன்படுத்தி கேமரா P மற்றும் P பிரைம் மேட்ரிக்ஸ்களை மதிப்பிடவில்லை உங்களிடம் 3 காட்சி புள்ளிகள் இருப்பதால் 3 தளம் புள்ளிகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பதால் தளத்தை நீங்கள் பெறலாம் 3 காட்சி புள்ளிகளை உருவாக்கி தளத்தை பெறுங்கள் பின்னர் அங்கிருந்து தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபி கணக்கிடலாம் இது H சமம் A மைனஸ் a v டிரான்ஸ்போஸ் இந்த வடிவத்தில் அளவுருவைக் கொடுக்கும் இரண்டாவது முறை அது அந்த 3 புள்ளி பொருத்தங்களுக்கு இந்த ஹோமோகிராஃபி பெற உங்களுக்கு மற்றொரு புள்ளி பொருத்தங்கள் தேவை ஏனெனில் குறைந்தபட்சம் 4 புள்ளி பொருத்தங்கள் தேவைப்படுகின்றன எனவே அவை என்ன எபிபோல்கள் புள்ளி பொருத்தங்களின் ஜோடி என்ன எனவே F இந்த எபிபோல்களை நீங்கள் கணக்கிடலாம் அதாவது நீங்கள் அதன் இடது 0 மற்றும் வலது 0 ஐப் பெறுவீர்கள் அவை எபிபோல்கள் மற்றும் அவை தொடர்புடைய புள்ளிகள் எனவே இப்போது நீங்கள் ஹோமோகிராஃபி கணக்கிடக்கூடிய 4 தொடர்புடைய புள்ளிகளைக் கொண்டுள்ளீர்கள் எனவே இது மற்றொரு சுவாரஸ்யமான அம்சமாகும் எந்த 3 புள்ளிகளும் படத்தால் உருவாக்கப்பட்ட தளத்தை பொறுத்து இரு இடங்களை இருதரப்பு செய்யலாம் முடிவிலி ஹோமோகிராபி நாங்கள் முன்பே விவாதித்தோம் இந்த தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபியின் சூழலில் அதைப் பற்றி விவாதிப்போம் எனவே எந்தவொரு பொதுவான தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபியையும் நீங்கள் கருதுகிறீர்கள் இதன் முடிவுகள் இங்கே மேலே காட்டப்பட்டுள்ளன இந்த வடிவத்தில் உங்கள் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் மற்றும் தளம் முப்பரிமாண தளம் கொடுக்கப்பட்ட ஹோமோகிராஃபியின் பொதுவான முடிவு இது என்பதை இங்கே காணலாம் இந்த வடிவத்தில் குறிக்கலாம் எனவே நிச்சயமாக இந்த விஷயத்தில் இது n d வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் அதை தொடர்புபடுத்த முடியும் எனவே இந்த சாதாரண வெக்டரை d ஆல் அளந்தால் அது b க்கு சமம் எனவே இது எப்படி என்று பார்ப்போம் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பைத் தொடர்ந்து இந்த டோமோகிராஃபியில் உங்கள் தளம் இந்த வடிவத்தில் எழுதப்படலாம் இப்போது இங்கே உங்கள் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இது A உடன் தொடர்புடையது A என்பது கே K பிரைம் R எனவே இது A உங்கள் e பிரைமானது தெரிந்ததால் e பிரைமானது இந்த ஒருங்கிணைப்பின் படம் ௦ என்று வழங்கப்படுகிறது மையம் 0 என்பதால் அது ௦ மையத்தில் உள்ளது எனவே நான் இங்கே படத்தை எடுத்தால் அதனுடன் தொடர்புடையதைப் பெறுவோம் எனவே அது t ஆகும் எனவே எபிபோல் என்பது படம் வலது t ல் உள்ளது எனவே இந்த e பிரைம் நாம் கண்டுபிடிப்போம் e பிரைம் t இருக்கும் மற்றும் கே இன்வெர்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம் கே இன்வெர்ஸ் ஏனெனில் இது I 0 எனவே K இன்வெர்ஸ் இங்கே வரும் எனவே நாம் அதை நியமன வடிவத்தில் உருவாக்கலாம் நான் K இன்வெர்ஸ் மூலம் பட ஆயங்களை மாற்றினால் எனவே இவை தான் எனவே v ஆனது n d க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் e பிரைம் ஆனது K பிரைம் t e பிரைம் என்பது இங்கிருந்து K பிரைம் t எனவே அதுதான் e பிரைமாகும் இதைத் தொடர்ந்து H pi இந்த வடிவத்தில் சூத்திரத்தை எழுதலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே vக்கு இந்த n d கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே இது t n ட்ரான்ஸ்போஸ் d ஆகும் எனவே இறுதியாக இது K பிரைம் R K இன்வெர்ஸ் கழித்தல் ஆகும் எனவே இப்போது d என்பது முடிவிலிக்கு முனைவதால் H முடிவிலி K பிரைம் R K இன்வெர்ஸ் ஆகும் இது ஒரு ஃபார்முலா இந்த கேமரா அளவுருக்களின் அடிப்படையில் முடிவிலியில் உள்ள ஹோமோகிராஃபி வெளிப்படுத்தப்படலாம் என்பதும் முன்னர் விவாதிக்கப்பட்டது பொதுவான கட்டமைப்பில் இந்த குறிப்பிட்ட அளவுருவுடன் தொடர்புடைய ஜோடி புள்ளிகள் எவ்வாறு தொடர்புபடுகின்றன என்பதையும் நாங்கள் முன்னர் விவாதித்தோம் எனவே முடிவிலி ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் எனவே Z முடிவிலிக்கு முனைகிறது x பிரைம் என்பது pi முடிவிலி மீது புள்ளியின் படம் உள்ளது எனவே நீங்கள் இதுதான் இது எபிபோலார் கோட்டின் மேல் மறைந்து போகும் புள்ளி என்பதை இது காட்டுகிறது நீங்கள் இருப்பதால் நீங்கள் எண்ணற்ற புள்ளிகளை முன்வைக்கிறீர்கள் எனவே இது உங்களுக்குத் தெரிந்த ஹோமோகிராஃபி வரிகளுக்கு இடையிலான சுருக்கமாகும் H முடிவிலி ஆனது மறைந்து போகும் புள்ளிகளில் முடிவிலி இது இரண்டு படங்களுக்கிடையில் மறைந்துபோகும் புள்ளிகளை வரைபடமாக்குகிறது மற்றும் F கொடுக்கப்பட்ட மூன்று அல்லாத இடைவிடாத மறைந்துபோகும் புள்ளிகளைக் கண்டறிவதன் மூலம் அல்லது 4 மறைந்துபோகும் புள்ளிகளிலிருந்து கணக்கிடலாம் எனவே மூன்று புள்ளிகள் மற்றும் அடிப்படை வரைபடத் திருத்தம் ஆகியவற்றைக் கொடுத்தோம் எனவே நீங்கள் ஹோமோகிராஃபியை கணக்கிடலாம் எனவே நீங்கள் மறைந்துபோகும் புள்ளிகள் மற்றும் அதனுடன் மறைந்துபோகும் புள்ளிகள் இருந்தால் அந்த வழக்கில் நீங்கள் H முடிவிலியைக் கணக்கிடலாம் அல்லது 4 மறைந்துபோகும் ஜோடி மறைந்து போகும் புள்ளிகளைப் பெறலாம் நீங்கள் மீண்டும் H முடிவிலியைக் கணக்கிடுவீர்கள் உங்கள் கேமரா மெத்தைகள் இந்த வடிவத்தில் P மற்றும் P பிரைம் கொடுக்கப்பட்டால் மற்றும் முடிவிலி எந்த புள்ளியும் இந்த வடிவத்தில் கொடுக்கப்பட்டால் H முடிவிலியில் இது M பிரைம் M இன்வெர்ஸ் என்பதைக் காட்டுகிறது ஒரு பொதுவான கேமரா பிரதிநிதித்துவத்தை வழங்கிய ஒரு சிக்கலைத் தீர்க்கும்போது நாங்கள் விவாதித்த இந்த உறவு முடிவிலியில் உள்ள தளம் தளத்தைத் தூண்டும் போது இந்த டோமோகிராஃபியில் முடிவிலி அல்லது தளம் எவ்வாறு ஹோமோகிராபி இதில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது H முடிவிலி M பிரைம் M இன்வெர்ஸ் எனவே இந்த கட்டத்தில் இந்த சொற்பொழிவை நிறுத்த விடுகிறேன் அடுத்தடுத்த விரிவுரைகளிலும் ஸ்டீரியோ வடிவியல் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடருவோம்